கழித்தல் மற்றும் விரைவான உற்பத்தி கழித்தல் செயல்முறை மற்றும் விரைவான உற்பத்தி ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தும் அடுத்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் எனவே இங்கே நாம் கழித்தல் முறை மற்றும் விரைவான முன்மாதிரி ஆகியவற்றை ஒப்பிடப் போகிறோம் இரண்டு விரிவுரைத் தொடர்களான விரைவான உற்பத்தி மற்றும் தயாரிப்பு மேம்பாடு குறித்து நீங்கள் அறிந்தீர்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் உங்களின் கேள்விகளைக் குறிப்பிடுவதற்கும் அதை எங்களுக்கு அனுப்புவதற்கும் மிகவும் வரவேற்கப்படுகிறீர்கள் இதன்மூலம் நாங்கள் அதற்கான வேலையை செய்யத் தொடங்குவோம் உங்களிடம் மேலும் பரிந்துரைகள் மற்றும் கருத்து கண்காணிப்பு இருந்தால் தயவுசெய்து அதைப் பற்றி எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் திரையின் நேரம் 0053இல் பார்க்கவும் எனவே இந்த உரையில் விரைவான உற்பத்தியின் நன்மைகள் விரைவான உற்பத்தியின் செயல்திறன் பற்றிய உள்ளடக்கங்கள் ஆகியவை இருக்கும் இறுதியாக சி சி எந்திரத்திற்கு எதிராக விரைவான உற்பத்தி பற்றி பேச உள்ளோம் அங்கு மெட்டீரியல் வேகம் சிக்கலான தன்மை துல்லியம் மற்றும் வடிவியல் பற்றி உரையாட போகிறோம் திரையின் நேரம் 0109 இல் பார்க்கவும் கழித்தல் மற்றும் சேர்க்கை உற்பத்திக்கு இடையிலான வேறுபாட்டை விரிவாக விவாதிக்க உள்ளோம் விரைவான உற்பத்தி தொழில் நுட்பமானது தயாரிப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்தியில் புரட்சியை ஏற்படுத்துவதாக பலர் விவரித்துள்ளனர் இது தயாரிப்பு வாழ்க்கைச் சுழற்சியின் நேரத்தைக் குறைக்கிறது என்று கூறுகிறார்கள் எனவே இன்று நமக்குத் தெரிந்தபடி ஆர் எம் அதன் இறுதி முடிவை பின்பற்றினால் உற்பத்தி இருக்காது ஆகவே இது ஏன் என்று சொல்ல விரும்புகிறோம் திரையின் நேரம் 0213இல் பார்க்கவும் ஆர் எம் இன் நன்மைகள் முதலில் இந்த தொழில்நுட்பத்தின் விரைவான தன்மையைக் கருத்தில் கொள்வோம் விரைவு நன்மை என்பது நேரத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல ஒரு பகுதியை உருவாக்க எடுப்பதாகும் முழு தயாரிப்பு மேம்பாட்டு செயல்முறையையும் இது படுத்துவதற்கு நாம் கணினிகள் பயன்படுத்துவதை முழுவதும் நம்ப வேண்டியதுள்ளது கணினிகள் பயன்பாடு வேகத்திற்குகாரணமாக உள்ளது எனவே நான் அதை மறுவடிவமைப்பு செய்து அதை டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்று அழைக்கிறேன் எனவே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் நன்மை என்னவென்றால் உங்களிடம் ஒரு தரவுத்தளம் உள்ளது இது பல துறைகள் அல்லது ஆளுமைகளால் பயன்படுத்தப்படலாம் தரவுத்தளம் உலகளாவியது என்பதால் மக்கள் அதில் பணிபுரியும் போது என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் தனித்தனியாக அதில் பணியாற்றலாம் மற்றும் அதை மேலும் எடுத்துச் செல்லலாம் அல்லது அவர்கள் தரவுத்தளத்தைத் திருத்தலாம் மேலும் தரவுத்தளத்தை உங்கள் குறிப்பிட்ட தேவைக்கு மேம்படுத்த முயற்சி செய்யலாம் இது எளிதானது எனவே நேரத்தை வீணடிக்காமல் மற்ற துறைகளுடன் தொடர்புகொள்வது அவற்றின் தரவு தனித்தன்மை வாய்ந்ததாக இருப்பதாலும் டிஜிட்டல் வடிவத்தில் உள்ளதாலும் அதில் செயல்படும் அனைத்து மென்பொருட்களும் அதன் மேல் உருவாக்கப்படலாம் எனவே இது வாழ்க்கையை மிகவும் எளிதாக்குகிறது இன்று கிடைக்கும் சிஏடி தொகுப்புகள் இந்த சுதந்திரத்தைக் கொண்டுள்ளன எனவே ஒரு முறை நீங்கள் உள்ளே உள்ள கூறுகளை வரைந்து பின்னர் இந்த தரவுத்தளத்தில் வைக்கவும் உற்பத்தி பொறியாளர் வடிவமைப்பு பொறியியலாளர் சந்தைப்படுத்தல் பொறியாளர் மற்றும் விற்பனை அனைவருமே ஒரே தரவைப் பார்க்கிறார்கள் தேவை அடிப்படையில் தேவைப்பட்டால் அவை அனைத்தும் ஒரே தரவுகளில் இயங்குகின்றன அவை பதிப்பு 1 பின்னர் பதிப்பு 2 அவர்கள் முன் செல்ல முயற்சி செய்கிறார்கள் பின்னர் தரவுத்தளத்தை மேம்படுத்தவும் அதைப் பயன்படுத்தவும் தொடங்குகிறார்கள் இது தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி வளர்ச்சி நேரத்தை குறைக்கிறது முப்பரிமான சிஏடி ஒரு தொடக்க புள்ளியாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் சுவாரஸ்யமாக இந்த சிஏடி தரவை சிஏஎம் க்கு பயன்படுத்தலாம் அளவீட்டுக்கு பயன்படுத்தலாம் தரத்திற்கு பயன்படுத்தலாம் அதை சரிபார்க்க முடியும் அவர்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்குமா இல்லையா இரண்டாவது விஷயம் தரவு தளம் தனித்துவமானது என்பதால் அடுத்த முறை தயாரிப்பு அல்லது மேம்பட்ட தயாரிப்புகளின் புதிய திருத்தம் வரும்போது அவர்கள் தொகுப்பிலிருந்து புதிதாகத் தொடங்க வேண்டியதில்லை ஏற்கனவே இருக்கும் இயந்திரங்களையும் வரைபடத்தையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி உருவாக்க முடியும் ஏற்கனவே இருக்கும் வரைபடத்தின் அடிப்படையில் கணினியில் ஒரு செயல்முறை திட்டம் இருக்கும் இது சுழற்சியின் நேரத்தை மிக வேகமாகவும் குறைவாகவும் செய்கிறது முப்பரிமான சிஏடி ஒரு தொடக்க புள்ளியாக பயன்படுத்தப்படுவதால் ஆர் எம் க்கு பரிமாற்றம் ஒப்பீட்டளவில் தடையற்றது அதாவது எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் தடையற்ற பொருள் அதை மாற்ற முடியும் இதில் மக்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கவில்லை இது எப்போதும் மாற்றப்படும் தரவு எனவே தரவை முறுக்குவது அல்லது வேண்டாதவற்றை சேர்ப்பது பெரிய அளவில் குறைக்கப்படுகிறது இந்த வடிவமைப்பு நோக்கத்தின் தரவு மாற்றம் அல்லது விளக்கம் குறித்து மிகக் குறைந்த அளவே அக்கறை உள்ளது CAD மற்றும் CAM தலைகீழ் பொறியியல் பற்றி வரும் வாரங்களில் நாம் விவாதிப்போம் கூடுதல் நுண்ணறிவு மற்றும் விவரங்களை பெறலாம் திரையின் நேரம் 0603இல் பார்க்கவும் நீங்கள் பார்த்தீர்களா அதை முப்பரிமான சிஏடி மூலம் பெறுவது இப்போது அதிகம் பேசப்படுகிறது சுவாரஸ்யமாக இன்று என்ன நடந்தது நீங்கள் ஒரு சிஏடி கோப்பை உருவாக்க கூட தேவையில்லை நீங்கள் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறீர்கள் புகைப்படம் இரு பரிமாணமாக இருந்தால் உடனடியாக அதிலிருந்து CAD தானாக உருவாக்கப்படும் அதை உள்ளீடாகப் பயன்படுத்தலாம் இன்று தொழில்நுட்பம் அதை விட ஒரு படி மேலே சென்றுள்ளது உங்களிடம் பல்வேறு கோணங்களில் இருந்து எடுக்கப்பட்ட இருபரிமாண புகைப்படம் இருந்தால் அதை பயன்படுத்தி முப்பரிமாண படத்தைப் பெறுகின்றன இந்த முப்பரிமாண படத்தை நீங்கள் நேரடியாக CAM அமைப்பிற்கு அனுப்பும்போது நீங்கள் வரைய வேண்டியதில்லை இது நேரடியாக x y z ஆயங்களை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இன்று சிஏடி மற்றும் சிஏஎம் மிகவும் முன்னேறிவிட்டது இப்போது மக்கள் "நீங்கள் பார்ப்பது உங்களுக்குக் கிடைக்கும்"அதாவது what you see is what you get என்ற சுருக்கத்தை நீங்கள் பயன்படுத்துகிறார்கள் இது ஆர் எம் உடன் ஒரே மாதிரியானது மேலும் "நீங்கள் காண்பது நீங்கள் உருவாக்கியது" அதாவது what you see is what you get என்று நாம் எளிதாகக் கூறலாம் உங்கள் தொடக்கத் தரவு சிஏடி என்பதால் நீங்கள் எதை உருவாக்குகிறீர்களோ அதை நான் மாற்றியுள்ளேன் எனவே விரைவான முன்மாதிரி மூலம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து தரவையும் நீங்கள் வைத்திருக்க முயற்சிக்கிறீர்கள் இது விரைவான உற்பத்திக்கு பயன்படுத்தப்படலாம் அவற்றைப் விரைவான கருவிக்கு பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் பலவற்றை சரியாக தேர்வு செய்யலாம் எனவே நீங்கள் காண்பது நீங்கள் உருவாக்கியது செயலாக்க நடவடிக்கைகளில் குறைப்பு அடிப்படையில் தடையற்ற தன்மையைக் காணலாம் நான் உங்களுக்குச் சொன்னது போல ஒவ்வொரு சிஏடி பகுதிக்கும் நீங்கள் வரைந்ததை அந்த பகுதிக்கான செயல்முறை திட்டத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் நீங்கள் வைத்திருக்க முடியும் எனவே இந்த செயல்முறை திட்டத்தில் ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் இயந்திரம் இயந்திர தளவமைப்பு மற்றும் தர சோதனை செயல்முறை திட்டம் ஆகியவை அடங்கும் இறுதியாக இது ஒரு கிடங்கிற்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் சொல்கிறது இரண்டாவதாக நீங்கள் சிஏடி கோப்பை அறிந்தவுடன் நீங்கள் சிஏடி கோப்பை வரைந்துள்ளீர்கள் செயல்முறை திட்டம் உங்களுக்குத் தெரியும் தளவமைப்பில் சில பகுதிகள் இருக்கலாம் அது சரக்கு நிலையில் உள்ளது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது இது வேலைத்தளம் 1 தளம் 2 தளம் 3 அதாவது இது ஒரு தனிப்பட்ட பணி மையம் என்று சொல்வது எனவே இந்த பணி மையத்தில் நீங்கள் எந்திரங்களின் குழுவைக் கொண்டிருக்கலாம் எனவே ஒவ்வொரு பணி மையத்திலும் உங்களிடம் சில சரக்குகள் இருக்கலாம் நீங்கள் சிஏடி ஐ உருவாக்கத் தொடங்கும் போது தற்போதுள்ள இயங்கும் தயாரிப்பில் பகுதியளவு முடிக்கப்பட்ட நிலையில் கூட நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய செயல்முறைத் திட்டத்தை காண்கிறீர்கள் நீங்கள் தயாரிப்புகளைப் பெறலாம் எனவே இது தயாரிப்பு எங்குள்ளது அல்லது எந்த பகுதியளவு நிலையில் உள்ளது என்பதையும் அனைத்தையும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறது அதாவது வாடிக்கையாளர்களின் கருத்துகளைப் பெற அல்லது மிக விரைவாக தயாரிப்பை சந்தைக்கு எடுத்துச் சென்று வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் கூறுகிறது கட்டப்பட வேண்டிய பகுதியின் சிக்கலான தன்மையைப் பொருட்படுத்தாமல் ஒரு ஆர்எம் இயந்திரத்திற்குள் கட்டுவது பொதுவாக ஒரே படியில் செய்யப்படுகிறது எனவே இது ஆர் எம் இயந்திரத்திற்கு வந்துவிட்டது இது ஒரு ஷாட் செயல்முறை என்று அழைக்கப்படும் என்ற ஒரு நிலைக்கு வந்துள்ளது முன்பு உள்ள இஞ்செக்சன் மோல்டிங் இயந்திரம் உலோக உருவாக்கும் இயந்திரம் ஆகியவற்றைப் போல ஆர் எம் இயந்திரங்களும் ஒரு ஷாட் அல்லது ஒற்றை படி செயல்பாட்டில் பேசப்படுகின்றன திரையின் நேரம் 1003இல் பார்க்கவும் நீங்கள் மாறாக கழித்தல் செயல்முறையை பார்க்கும்போது உற்பத்தி செயல்முறையின் பெரும்பகுதி கழித்தல் உற்பத்தி செயல்பாட்டில் பல மற்றும் செயல்பாட்டு நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் கழித்தல் உற்பத்தி செயல்முறை சிக்கலான மேற்பரப்புகளுக்குப் பயன்படுத்தப்பட்டது நாங்கள் எந்திரச் செயல்முறையை முழுமையாய் பயன்படுத்தினோம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள சில தயாரிப்புகள் அல்லது பாகங்களுக்குஎப்போதும் கழித்தல் செயல்முறையை படுத்தினோம் மூன்றாவது விஷயம் அசம்பிளி ஆதிக்கம் செலுத்தும் காரணி இருக்கும்போது கழித்தல் செயல்முறைக்கு செல்ல வேண்டும் இன்று இந்த நன்மைகள் அனைத்தும் விரைவான உற்பத்தி மூலம் கையகப்படுத்தப்படுகின்றன எனவே பிற உற்பத்தி செயல்முறைகளுக்கு கழித்தல் முறையில் பல மற்றும் மறுசெய்கை நிலைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் வடிவமைப்பில் நீங்கள் கூடுதல் அம்சங்களைச் சேர்க்கும்போது மறுசெய்கை நிலைகளின் எண்ணிக்கை கடுமையாக அதிகரிக்கக்கூடும் வடிவமைப்பில் செய்யப்படும் எளிமையான மாற்றம் கூட வழக்கமான முறைகளைப் பயன்படுத்தி உருவாக்கத் தேவையான நேரத்தை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் ஏனென்றால் ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் ஒரு பிடிப்பான் இருக்கலாம் பிடிப்பான் மாடுலர் என்றால் அதை விரைவாக மாற்றலாம் அது மாடுலர் இல்லை என்றால் இது மாடுலர் அல்லாத கொள்கையின் படி நிறைய நேரம் எடுக்கும் எனவே நீங்கள் பிடிப்பான் உள்ள அனைத்து பாகங்களையும் சீர்படுத்த வேண்டும் பிடிப்பான் என்றால் என்ன பிடிப்பான் என்பது எந்திரச் செயல்பாட்டைச் செய்யும்போது பாகங்களை பிடித்திருக்கும் ஒரு சாதனம் அதன் மேல் கருவிகளுக்கு வழிகாட்டும் ஒரு ஜிக் உள்ளது நீங்கள் மாடுலர் கொள்கையை பின்பற்றினால் அது விரைவாக இருக்கும் எனவே உலோக உருவாக்கத்தில் பயன்படும் மாடுலர் கொள்கையை மக்கள் "ஒற்றை நிமிட பரிமாற்ற படிவ அச்சு" அதாவது SMED Single Minute Exchange of Dies என அழைக்கிறார்கள் எனவே ஒற்றை நிமிடம் என்றால் அது ஒற்றை நிமிடம் என்று அர்த்தமல்ல வார்ப்புருவுக்கான படிவ அச்சு வெளியில் தயாரிக்கப்படுகிறது அதை இயந்திரத்தில் தள்ளும் கொள்கை பயன்படுத்தப்படுகிறது எனவே மாடுலர் கொள்கையை பின்பற்றினால் அதைக் குறைக்கலாம் பின்பற்றவில்லை என்றால் பொருத்துதலுக்குத் தேவையான பகுதிகளை சரிசெய்ய அதிக நேரம் ஆகும் திரையின் நேரம் 1247 இல் பார்க்கவும் கழித்தல் உற்பத்தி கழித்தல் உற்பத்தியில் என்னிடம் ஒரு கனசதுரம் உள்ளதுநான் அதில் தேவையற்ற பகுதியை நீக்குகிறேன் மீதமுள்ள பகுதி நமக்கு தேவையான ஒன்றாகும் எனவே இங்கே கழித்தல் முறையில் பெரிய அளவிலான பொருட்களை உருவாக்குவதற்கு அதிக ஆற்றலை செலவிட வேண்டியது உள்ளது அந்த ஆற்றலை அலகுகளில் சொல்ல வேண்டும் உதாரணமாக கனசதுரம் வடிவத்திற்கு 10 அலகுகள் ஆற்றல் பயன்படுத்தப்படுகின்றன இங்கே கழித்தல் உற்பத்தி முறைக்கு 20 அலகுகள் ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது அதாவது மூலப் பொருளிலிருந்து உற்பத்தி பொருளாக மாற்றப்படுகிறது பின்னர் இதற்கான போக்குவரத்து மறுசுழற்சி மற்றும் அதை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு கொண்டுவர 30 அலகுகள் ஆற்றல் செலவிடப்படும் எனவே நீங்கள் முழுவதுமாகப் பார்த்தால் நீங்கள் 102030 ஆற்றலை செலவிட்டிருப்பீர்கள் எனவே இந்த பாகத்தை பெற 60 அலகுகள் ஆற்றல் செலவழிக்கிறீர்கள் இதுவே பொதுவாக படுத்தப்படும் கழித்தல் செயல்முறை ஆகும் அத்தகைய ஒரு பொருளை தயாரிப்பது கழித்தல் செயல்பாட்டில் மிகவும் கடினம் நீங்கள் ஒரு சி சி இயந்திரத்தையோ அல்லது வழக்கமான இயந்திரத்தையோ பயன்படுத்த வேண்டும் நீங்கள் வழக்கமானதைப் பயன்படுத்தலாம் நீங்கள் பல சரிக்கட்டல் வேலையை செய்ய வேண்டும் சி இயந்திரத்திலும்மிக எளிதாக செய்யலாம் இங்கு செய்தது என்னவென்றால் இந்த கனசதுரத்தின் அனைத்து பக்கங்களிலும் அல்லது முகங்களிலும் ஒரு துளை போட வேண்டும் ஒரு சாதாரண இயந்திரத்தில் இதைச் செய்ய முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் பிளேன் அல்லது மில்லிங் என தட்டையான பக்கங்களைமுகங்களை உருவாக்க வேண்டும் நீங்கள் தட்டையான முகங்களை உருவாக்கிய பின்இதேபோல் 1 2 3 4 5 மற்றும் 6 ஆகிய தட்டையான முகங்களை உருவாக்க வேண்டும் இதை நீங்கள் ஒரு வழக்கமான சாதாரண மில்லிங் இயந்திரத்தில் செய்யும்போது ஒவ்வொரு முறையும் இன்டெக்ஸ் செய்து அதை உருவாக்க வேண்டும் சி இயந்திரத்தில் செய்ய முடிவதை ஒரு சாதாரண சி சி இயந்திரத்தால் செய்ய முடியாது இதற்கு பிடிப்பான் இன்டெக்ஸ் உடன் கூடிய 4 அச்சு அல்லது 5 அச்சு சி சி இயந்திரம் இருக்க வேண்டும் அதில் மெசினிங் செய்ய தொடங்கலாம் நீங்கள் மெசினிங் செய்தபிறகு துளையிட வேண்டும் மீண்டும் மில்லிங் செய்ய வேண்டும் பின் மறுபடியும் துளையிட வேண்டும் துளையிடும் போது நீங்கள் பல அமைப்புகளை மாற்றம் செய்து குறைந்தபட்சம் 2 3 முறை பொருளின் இருப்பிட நிலையை மாற்றி இறுதி வெளியீட்டைப் பெற வேண்டும் அதைச் செய்தபின் நீங்கள் இவ்வளவு கழிவுகளையும் உருவாக்குகிறீர்கள் எனவே இதிலிருந்து வெளிவரும் கழிவு எதுவாக இருந்தாலும் ஸ்கிராப் என்றுஅழைக்கப்படுகிறது அதன் மேல் நீங்கள் குளிரூட்டியைப் பயன்படுத்துவீர்கள் இவைகள் அனைத்தும் கழிவுகளாக சேகரிக்கப்படுகின்றன இப்போது கழிவுகளிலிருந்து இரண்டு சாத்தியங்கள் உள்ளன நீங்கள் மறுசுழற்சி செய்து திரும்பிபயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் நிராகரிக்க வேண்டும் நீங்கள் நிராகரிக்கும்போது அது ஒரு நிலையான உற்பத்தி என்று அழைக்கப்படுவதில்லை எனவே இதில் நீங்கள் அதிக ஆற்றல்கள் செலவழிக்கப்படுவதைக் காண்கிறீர்கள் அது ஆற்றல்கள் மட்டுமல்ல இது அதிக நேரமும் செலவழிக்கப்படுகிறது இது சில துளைகளுடன் உள்ள சதுரமாகத் தெரிந்தாலும் அதை சரியாக வைக்க திறனும் தேவை எனவே சவாலானது நீங்கள் இதை சாதாரண இயந்திரத்திலும்செய்ய முடியும் சி சி யிலும் செய்யலாம் ஆனால் சாதாரண இயந்திரத்தில் செய்யும்போது அதிக திறனும் நேரமும் தேவைப்படுகிறது சேர்க்கை செயல்முறைக்கு நீங்கள் செல்லும்போது உங்களின் மெட்டீரியல் உள்ளது இதை சிறு கட்டுமான தொகுதி என அழைக்கலாம் இது பாலிமராக இருக்கலாம் இது உலோகமாக இருக்கலாம் இது பீங்கானாக இருக்கலாம் அல்லதுஇதன் கலவையாக இருக்கலாம் எனவே இந்த பொருட்கள் செலவிடப்படுகின்றன முதலில் இதை உருவாக்க 10 அலகுகளின் ஆற்றலை எடுத்துக்கொள்வோம் பின்னர் இது ஒரு சேர்க்கை உற்பத்தி இயந்திரத்தில் அளிக்கப்படுகிறது சேர்க்கை உற்பத்தி இயந்திரத்தில் ஒவ்வொரு பகுதியாக சேர்க்கப்படுகிறது எனவே மில்லிங் மற்றும் துளையிடுதல் போன்ற சிக்கலானது இங்கு இல்லை எனவே இங்கே நீங்கள் 20 அழகுகள் ஆற்றலை செலவிடுவதாக எடுத்துக்கொள்வோம் நான் இங்கு சொன்னது அனைத்து மெஷினின் வேலைகளுக்கும் எனவே நீங்கள் உங்கள் பொருளை பெற்றபின்ஸ்கிராப்பைப் பாருங்கள் நீங்கள் சித்திர வரைபடத்திலிருந்தே பார்க்கலாம் நீங்கள் செலவழிக்கும் ஆற்றல் 5 அலகுகளாக இருக்கும் இங்கே நீங்கள் 10205 என ஆற்றல் 35 அலகுகள் மட்டுமே செலவழிந்து உள்ளது இந்த ஆற்றல் அளவுகள் ஒரு உதாரணத்திற்கு நான் கூறுவதாகும் நீங்கள் உண்மையான கணக்கீட்டை எடுத்துக்கொண்டால் இந்த பி மிகவும் ஆற்றல் மிக்கதாக இருக்கும் எனவே 35 ஆற்றல்அலகுகள் இதனை உருவாக்குவதற்கு குறைவான நேரமும் மற்றும் திறனும் செலவிடப்படுகிறது விரைவான முன்மாதிரி தயாரிப்பு நுட்பங்கள் வந்துள்ளன எனவே ஒரு குறை திறமையான உழைப்பு கூட இந்த இயந்திரங்களில் வேலை செய்ய ஆரம்பித்து அதை உருவாக்க முடியும் ஏனெனில் இந்த விரைவான முன்மாதிரி பகுதியை நீங்கள் செய்யத் தொடங்கும் போது வலிமை மற்றும் நேர்த்தியானவடிவம் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது எனவே வலிமையையும் நேர்த்தியானவடிவத்தையும் பொருளின் நோக்குநிலையால் தீர்மானிக்க முடியும் இது இன்று சிஏடியால் வழங்கப்படலாம் இது உங்களுக்கு பல விருப்பங்களைத் தருகிறது நீங்கள் இதைத் தேர்வு செய்ய வேண்டும் இது போன்ற நோக்குநிலையைச் செய்தால் உங்களுக்குச் ஆகும் நேரம் எவ்வளவு என்பதை சொல்லும் எனவே இந்த எல்லாவற்றையும் நீங்களே மேம்படுத்தலாம் பின்னர் இயந்திரத்தை இயக்க தொடங்குங்கள் இதுவே சாதாரண கழித்தல் உற்பத்தி மற்றும் விரைவான உற்பத்தி ஆகியவற்றிற்கு இடையிலான வேறுபாடு திரையின் நேரம் 1853இல் பார்க்கவும் விரைவான உற்பத்தியின் செயல்திறன் எனவே தயாரிப்பு வளர்ச்சியின் உருவாக்கும் கட்டத்தில் என்ன மாற்றங்கள் செயல்படுத்தப்படலாம் என்பதைப் பொருட்படுத்தாமல் மாதிரிகளைத் தயாரிப்பதற்கான நேரத்தின் அளவை மிகவும் திறம்பட கணிப்பதற்கான ஒரு வழியாக ஆர் எம் பார்க்கப்படுகிறது எனவே இது மிகவும் முக்கியமானது மாதிரிகள் தயாரிப்பதற்கான நேரத்தை கணிக்கிறது நீங்கள் ஆர் எம் பயன்படுத்தும்போது இதைச் செய்யலாம் வடிவமைப்பில் ஒரு சிறிய மாற்றம் இருந்தால் நீங்கள் வழக்கமான வழியைப் பின்பற்றினால் எப்போது தயாரிப்பை வழங்கலாம் அல்லது எப்போது தயாரிப்பை வாடிக்கையாளருக்குக் காண்பிக்க முடியும் என கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகிவிடும் ஆனால் இங்கே நீங்கள் ஒரு விரைவான உற்பத்தியை பயன்படுத்தும்போது டெலிவரி செய்யும் நேரம் இதுதான் என்பதை நீங்கள் அவரிடம் தெளிவாகக் கூறலாம் இன்று உற்பத்தியில் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் ஒரு பெரிய முன்னுதாரண நிலை உள்ளது முன்னதாக உற்பத்தியில் மக்கள் தயாரிப்பு உற்பத்தியைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அல்லது அவர்கள் உற்பத்தி செய்வதைப் பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று உற்பத்தியில் கவனம் செலுத்துவதில் ஒரு பெரிய நிலை உள்ளது தயாரிப்புகள் அல்லது தயாரிப்புகள் வழங்கல் என்பது நீங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு முன்னுதாரண நிலையாகும் இன்று நாங்கள் உங்கள் உற்பத்தியைப் பற்றி பேசவில்லை உங்கள் விநியோகத்தை வாடிக்கையாளருக்கு வழங்குவதைப் பற்றி பேசுகிறோம் நான் ஜம்மு காஷ்மீரில் உற்பத்தி செய்கிறேன் அதை தயார் நிலையில் வைத்திருக்கிறேன் என்றுவைத்துக்கொள்வோம் ஆனால் யாராவது ஒருவர் அதை கன்னியாகுமாரி பெற விரும்பினால் பயண நேரம் மற்றும் மற்றவைகள் அனைத்தும் உள்ளன மேலும் இது எவ்வாறு பாதுகாப்பது மற்றும் கொண்டு செல்வது என்பதையும் உள்ளடக்கியது ஆனால் இன்று உற்பத்தி செய்வதற்கு பதிலாக வினியோகம் செய்யப்படுகிறது நீங்கள் எப்போது வாடிக்கையாளருக்கு தயாரிப்பை வழங்கலாம் என கணக்கிட முடியும் எனவே இதில் நீங்கள் ஒரு முன்னுதாரண நிலையை கொண்டிருக்கும்போது விரைவான உற்பத்தி உங்கள் வழியில் உதவியாக இருக்கும் இதேபோல் நீங்கள் ஆர் எம் ஐப் பயன்படுத்தும் போது தேவையான செயல்முறைகள் மற்றும் ஆதாரங்களின் எண்ணிக்கையை கணிசமாகக் குறைக்கலாம் ஏனென்றால் நீங்கள் ஒரு இயந்திரத்தில் பாகங்களை பெற சிஏடிமாதிரியை இயக்கும்போது அதிலிருந்து மட்டுமே பெற முடியும் எனவே நீங்கள் நிறைய மேம்படுத்துதலை செய்ய வேண்டும் அது பாலிமர் என்றால் அவ்வளவு எளிதானது அல்ல பாலிமரில் பாலிமரிலும் சுருக்கங்கள் சிக்கல் உள்ளன பாலிமர் ஒரு வலிமைபாகமாகும் சில நேரங்களில் பாலிமரில் தோல் உரிதல் நடக்கிறது நீங்கள் உலோகங்களாக மாறும்போது அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக சிக்கல்கள் இருக்கும் அதில் நுண்துளைகள் உருவாகியிருக்கும் நான் உலோகக்கலவைகளை உருவாக்க விரும்பினால் அது மிகவும் கடினம் அவற்றையும் செய்த பிறகு நான் ஒரு சிறப்பான மேற்பரப்பை பெறுவது பெரிய சவாலாக இருக்கும் எம் ஐப் பயன்படுத்தி செயல்முறைகளின் எண்ணிக்கையையும் தேவையான வளங்களையும் குறைக்க முயற்சி செய்யலாம் ஏனெனில் நீங்கள் கட்டுமான தொகுதி மூலம் நீங்கள் ஒரு பாலிமர் உலோகம் பீங்கான் இவைகளின் கலவை போன்ற எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதன் மேல் இந்த கட்டுமான தொகுதியைப் பயன்படுத்தும்போது நீங்கள் விரும்பியச் செருகல்களையும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக மடிக்கணினிகளுக்கு நாம் பயன்படுத்தும் பிளக் எனவே ஒரு எஃகு கம்பி மின்சார விநியோகத்துடன் தொடர்பு கொள்கிறது பின்னர் உங்களிடம் ஒரு பிளாஸ்டிக் அல்லது ரப்பர் இருக்கும் ரப்பர் என்பது உலோக இணைப்பிலிருந்து பிணைப்பூசி முதல் மீதமுள்ள பகுதி வரை முக்கிய செருகுநிரலுடன் இணைக்க மட்டுமே ஆகும் எனவே நீங்கள் அங்கு பார்த்தால் இந்த எஃகு தண்டுகள் பெருகி வைக்கப்பட்டிருக்கும் பின்னர் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மூலம் செய்யப்பட்ட மூடி இருக்கும் எனவே விரைவான முன்மாதிரிகளிலும் அல்லது விரைவான உற்பத்தியிலும் அதே வழியில் நீங்கள் செருகல்களை முயற்சி செய்யலாம் உங்கள் இயக்கத்தை பொறுத்து உங்கள் இறுதித் தேவைக்கு பாகங்களை உருவாக்க முயற்சி செய்யலாம் ஒரு திறமையான கைவினைஞருக்கு உங்கள் முன்மாதிரிகளை ஒரு சிஏடி வரைபடங்களின்படி உருவாக்குமாறு கோரப்பட்டால் அவர் அந்த பகுதியை பல கட்டங்களில் தயாரிக்க வேண்டும் என்பதைக் காணலாம் சிஏடியை உருவாக்கிய பிறகும் நீங்கள் அங்கு ஒரு மேனுவல் செயல்பாட்டைப் பயன்படுத்த முயற்சித்தால் அது பல கட்டங்களைக் கொண்டிருக்கப் போகிறது இது தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி நேரத்தைக் குறைக்கப் போவதில்லை திரையின் நேரம் 23127 இல் பார்க்கவும் கழித்தல் நிகழ்வுகளில் இந்த கைவினைஞர் கை செதுக்குதல் மோல்டிங் சி சி இயந்திரங்கள் மற்றும் வடிஉருவாக்கம் தொழில்நுட்பம் முதலான பலவிதமான கட்டுமான முறைகளைப் பயன்படுத்த வேண்டும் திறமையான வேலையாட்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் கை செதுக்குதல் மற்றும் ஒத்த செயல்பாடுகள் மிகவும் கடினமானவை ஆனால் இன்று சிஎன்சி இயந்திரங்களைப் பயன்படுத்திய பிறகும் கூட நீங்கள் சவால்களைப் எதிர்கொள்ள வேண்டியது உள்ளது நீங்கள் படிவரிசை செய்ய விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இது பெப்சி பாட்டில்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் ஒரு பகுதியாகும் இந்த காற்றூட்டப்பட்ட பானங்கள் அனைத்தையும் நீங்கள் குடிக்க பயன்படுத்துகிறீர்கள் அவைகளில் ஷூ போன்ற ஒன்று அடியில் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே அதில் மூன்று அல்லது ஐந்து ஷூ வைத்திருப்பதை காணலாம் எனவே அது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தயாரிக்கப்பட வேண்டும் என்றால் அது இன்ஜெக்ஷன் மோல்டிங் மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கும் எனவே அந்த ஷூவின் கீழ் பகுதியை நீங்கள் பார்த்தால் அது உள்ளே எங்கிருந்தாலும் அது முதலில் மெஷினிங் செய்யவேண்டும் அது பலமுறை மிகவும் கடினமான ஒன்றாகும் EDM செயல்முறையைப் பயன்படுத்தி வார்ப்புருவுக்கான படிவ அச்சை செய்கிறோம் படிவ அச்சு இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இங்கே நாம் EDM செய்தபின் நிறைய நேரம் செலவிடுகிறோம்இறுதிநிலை வேலைக்காக நிறைய நேரம் செலவிடுகிறோம் சில நேரங்களில்படிவ அச்சை முடிக்க 30 நாட்கள் கூட ஆகும் என்று மக்கள் கூறுகிறார்கள் எனவே அந்த படிவ அச்சு உற்பத்தியில் உள்ள பெரிய இடையூறு அதன் இறுதிநிலை வேலைப்பாடு என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் மறுபுறம் செதுக்குவதை எடுத்துக் கொண்டாடல் அது மிகவும் கடினமானது மேலும் அது பிழைக்கு உள்ளாகிறது மோல்டிங் தொழில்நுட்பங்கள் குழப்பமானதாக இருக்கலாம் மேலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அச்சுகளை உருவாக்குவது அவ்வளவு எளிதானது அல்ல சி எந்திரத்திற்கு கவனமாக திட்டமிடல் தேவைப்படுகிறது மேலும் அவற்றின் தொடர்ச்சியான அணுகுமுறை அந்த பகுதியை உருவாக்குவதற்கு முன்பே பொருத்துதல்களை நிர்மாணிக்க வேண்டியிருக்கும் கல்வியில் நாம் கற்பிப்பது சி சி இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு சிறிய பாகத்தை அல்லது ஒரு சதுரத்தை உஉருவாக்குவது இது மிகவும் எளிதானது ஜெனீவா பொறிமுறையை செய்யுங்கள் என்று உருவாக்க சொன்னால் அது கொஞ்சம் கடினம் அதற்கு ப்ரோக்ராம் 200 வரிகளை கடக்கக்கூடும்பின் பாகத்தை பொருத்துதல் ஆகிய விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் எவ்வாறு சரிசெய்வீர்கள் எனவே உங்களிடம் உண்மையான சிக்கலான பாகம் அல்லது நேரடி பாகம் கிடைத்ததும் அது சிஎன்சி நிரலாக்கத்தை கொஞ்சம் சவாலாக ஆக்குகிறது அது நிரலாக்கமல்ல இது கருவியாகும் பல முறை உங்களிடம் உங்களுக்கு தேவையான சரியான கருவி இருக்காது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் ஒரு கருவி பாதையில் வேலை செய்ய முயற்சிக்கிறீர்கள் எனவே அம்சங்களை உருவாக்க கருவி பாதை பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு ஸ்லாட்டை உருவாக்க விரும்பினால் இந்த ஸ்லாட் அளவிற்கு உங்களிடம் ஒரு முனைமில் இருந்தால் அந்த ஸ்லாட்டை தேவையான அளவிற்கு எளிமையாக உருவாக்கிவிடலாம் உங்களிடம் ஒரு சிறிய முனைமில் இருந்தால் நீங்கள் பல பாஸ்களைச் செய்ய வேண்டும் ஸ்லாட்டை சரியான அளவிற்கு உருவாக்குவது மிகவும் கடினம் அம்சத்தின் அளவிற்கு சரியாக கருவிகளை உருவாக்குவது மிகவும் கடினம் எனவே நீங்கள் தரநிலையை உகந்த கருவி பாதைகளைப் பயன்படுத்தி பின்னர் மெஷினிங்கை தொடங்கவேண்டும் திரையின் நேரம் 2715 இல் பார்க்கவும் இந்த தொழில்நுட்பங்கள் கைவினைஞரின் திறன் தொகுப்பிற்குள் உள்ளன மற்றும் அவை உடனடியாக கிடைக்கின்றன என்பதை இவை அனைத்தும் முன்வைக்கின்றன இந்த பல நிலை செயல்முறைகளில் பலவற்றை அகற்ற அல்லது குறைந்தபட்சம் எளிமையாக்க ஆர் எம் பயன்படுத்தப்படுகிறது சிலிக்கான் ரப்பர் மோல்டிங் பயிற்சிகள் பாலிஷர்கள் கிரைண்டர்கள் போன்ற சில துணை தொழில்நுட்பங்களைச் சேர்க்கும்போதுபரந்த அளவிலான வெவ்வேறு பகுதிகளை வெவ்வேறு குணாதிசயங்களுடன் தயாரிக்க முடியும் இதுவே ஆர் திரையின் நேரம் 2757 இல் பார்க்கவும் எனவே நீங்கள் பார்ப்பது இது ஒரு திடமான தொகுதி எனவே இது கழித்தல் செயல்முறை எனவே கழித்தல் செயல்பாட்டில் நாம் உடல் அல்லது வேதியியல் செயல்முறைகள் மூலம் பொருட்களை அகற்றுவோம் ஒரு திடமான தொகுதி உள்ளது மெஷினிங் இயந்திரத்தில் பயன்படுத்தப்படும் கருவியானது பொருளைவிட கடினமானதாக இருக்க வேண்டும் மில்லிங் டர்னிங் கிரைண்டிங் போன்ற செயல்முறைகளில் மூலம் மெஷினிங் செய்யலாம் நவீன மெஷினிங் செயல்முறை மூலமும் செய்யலாம் அங்கு கருவி வேலைப் பகுதியை விட கடினமாக இருக்காது மற்றும் கருவி வேலைத் துண்டுடன் தொடர்பு கொள்ளாது எனவே 100 சதவிகித தொடர்பு கொள்ளக்கூடிய நீர் ஜெட் மெஷினிங் நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் இது கழித்தல் செயல்முறை நீங்கள் சேர்க்கும் செயல்முறைக்குச் செல்லும்போது கட்டுமானத் தொகுதிகள் கட்டுமானத் தொகுதிகள் நேரடியாக நீங்கள் விரைவான உற்பத்திக்குப் பிறகு நீங்கள் விரும்பும் எந்தவொரு படிவ அச்சு அல்லது அதே பொருளுக்கு அடுக்குக்குச் செல்கிறீர்கள் எனவே இங்கிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது சுவாரஸ்யமானது இவை கட்டுமானத் தொகுதிகள் எனவே கட்டுமானத் தொகுதிகள் 1 டி எனவே 1D இலிருந்து என்ன நடக்கிறது நீங்கள் அவற்றை 2D ஆக மாற்றுகிறீர்கள் பின்னர் 2D இலிருந்து அவற்றை 3D ஆக மாற்றுகிறீர்கள் எனவே இவை கட்டுமானத் தூளானது கட்டுமானத் தொகுதி ஆகும் எனவே நான் இங்கே ஒரு தூள் எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் இந்த பொடிகள் ஒன்றிணைந்து ஒரு நேர் கோட்டை உருவாக்குகின்றன இந்த பொடிகள் இணைக்கப்படுகின்றன இது எல்லைகளை மட்டுமே பின்பற்றுகிறது பின்னர் உள்ளே ஹட்சிங் நடக்கும் இறுதியாக நீங்கள் இருபரிமாண கட்டமைப்பைப் பெறுகிறீர்கள் இது ஒரு அடுக்கு ஏனெனில் பாதி Z திசையில் உள்ளது இது சிறிய தடிமன் கொண்டது எனவே நீங்கள் 2D யில் பலவற்றைத் தொடங்கும்போது நீங்கள் ஒரு 3D பொருளைப் பெறுவீர்கள் எனவே இது சேர்க்கை உற்பத்தி என்பது பொருள் அடுக்குகளைச் சேர்க்கிறது மீண்டும் இங்கே அது உலோகம் பாலிமர் பீங்கான் நிச்சயமாக நீங்கள் திரவத்தையும் கொண்டிருக்கலாம் ஒரு தொடக்கப் பொருளாக நம்மிடம் திரவம் இருந்தால் நாம் முதலில் இந்த 1 டி திரவத்தை உருவாக்குவோம் இது ஒரு ஒற்றை புள்ளி 1D ஐ குளிர்விக்கும் போது அது 2D க்கு செல்கிறது பின்னர் 2D இலிருந்து அது 3D க்கு செல்கிறது திரையின் நேரம் 3039இல் பார்க்கவும் எனவே கலப்பின உற்பத்தி கலத்தில் இன்ஜெக்ஷன் மோல்டிங் செருகள் உற்பத்தியின் வழக்கமான பணிப்பாய்வுகளைப் பார்ப்போம் எனவே பிரிமெஷினிங் அடித்தளபரப்பு ஆகியவற்றை இங்கே பார்ப்போம் எனவே ஒரு குறிப்பு பரப்பை எடுத்துக் கொள்கிறோம் எனவே ஒரு பிரிமெஷினிங் செய்ய வேண்டும் இதனால் நீங்கள் ஒரு கனசதுரத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவேநீங்கள் பொருத்தியை அல்லது எதையாவது செய்யும் போது முதலில் சுட்டுக்குறியீடு செய்ய வேண்டும் பின்னர் பிரிமெஷினிங் செய்கிறோம் எனவே முன் எந்திரத்தில் நாம் என்ன செய்கிறோம் அதில் கிளம்பிங் செய்கிறோம் பின்னர் 0 புள்ளியைக் கண்டுபிடிப்பதற்கு பொருத்துதலை உருவாக்க முயற்சிக்கிறோம் அதாவது குறிப்பு புள்ளி மற்றும் ஒருங்கிணைப்புகள் பின்னர் சி சி மில்லிங் வருகிறது இது சி சி மில்லிங்கின் ஒரு பகுதியாகும் பின்னர் இங்கிருந்து அது சேர்க்கை உற்பத்தி பகுதிக்கு செல்கிறது இது AM கட்டிடம் முதலில் நாம் மேற்பரப்பில் உள்ள சில்லுகளை மற்றும் எண்ணெயை அகற்றுவோம் பின்னர் நாம் என்ன செய்வது வெப்ப சிகிச்சை இவை தயாரிப்பை பெறுவதற்கு நாம் செய்யும் சில செயல்முறைகள் அடுத்து நாம் செய்வது சி சி யில் எந்த இயந்திரத்தில் இருந்தாலும் அதன் தரக் கட்டுப்பாட்டைச் சரிபார்க்க வேண்டும் பின்னர் நாம் என்ன செய்வது AM யூனிட்டில் பொருளை இறுக்கி மற்றும் நிலை நிறுத்துதல் ஏனென்றால் உள்ளே தயாராகி விட்டாள் பின்னர் AM இயங்கத் தொடங்கிவிடும் எனவே நாம் தூளை நிரப்பி மேலும் x மற்றும் y நிலையை சரி பார்க்க வேண்டும் அதற்குப்பின் வருவது ஃபினிஷிங் மெஷினிங் செயல்முறை எனவே பின்னர் மீண்டும் கழுவி கூடுதல் தூளை நீக்க வேண்டும் தேவைப்பட்டால் வெப்ப சிகிச்சைமுறையை மீண்டும் செய்கிறோம் பின்னர் நாங்கள் மீண்டும் இறுக்கி சி சி யில் ஒரு நிலையில் நிறுத்தி ஃபினிஷிங் மெஷினிங் செய்கிறோம் இது ஒரு பகுதியாகும் பொதுவாக ஃபினிஷிங் மெஷினிங் என்பது மெருகூட்டல் மற்றும் பூச்சு ஆக இருக்கும் ஏனெனில் நீங்கள் ஆரம்ப பகுதியை செய்தீர்கள் இந்த ஆரம்ப பகுதிக்குப் பிறகு நீங்கள் சேர்க்கை உற்பத்தி கட்டிடம் செய்தீர்கள் பின்னர் இவை அனைத்தும் ஃபினிஷிங் மெஷினிங்கில் நடக்கிறது திரையின் நேரம் 3523இல் பார்க்கவும் எனவே ஆர் எம் மற்றும் சி சி இயந்திரம் தானியங்கி ஃபேபிரிகேஷன் பற்றிய விவாதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஆர் எம் அதன் சில டி ஏக்களை கணினி எண் கட்டுப்பாட்டு இயந்திர தொழில்நுட்பத்துடன் பகிர்ந்து கொள்கிறது சி கணினி சார்ந்த தொழில்நுட்பமாகும் எனவே CAD மற்றும் CAM ஐ ஒன்றாக பேச முயற்சிக்கும்போது இதை CAE என்று அழைக்கிறார்கள் அங்கு உருவகப்படுத்துதலும் வருகிறது இந்த எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தப்படும் அதே சிஏடி தான் சி என்பது கணினி சார்ந்த தொழில்நுட்பமாகும் இது தயாரிப்புகளை தயாரிக்க பயன்படுகிறது சி முதன்மையாக சேர்க்கும் செயல்முறை இல்லாமல் ஒரு கழித்தல் செயல்முறை என்பதில் முக்கியமாக வேறுபடுகிறதுஇதற்கு முதலில் செய்யப்பட வேண்டிய பகுதியைப் போல குறைந்தபட்சம் பெரியதாக இருக்க வேண்டிய பொருளின் தொகுதி தேவைப்படுகிறது திரையின் நேரம் 3617இல் பார்க்கவும் சி சி இயந்திரம் மற்றும் ஆர் எம் இடையே ஒப்பீடு செய்யக்கூடிய தலைப்புகளின் வரம்பை விவாதிக்கப் போகிறோம் இந்த ஒப்பீட்டின் நோக்கம் உண்மையில் நிறுவப்பட்டதை விட ஒரு தொழில்நுட்பத்தின் தேர்வை மற்றொன்றுக்கு மேல் செல்வாக்கு செலுத்துவதற்கு அல்ல பதிலாக அதன் சிறப்புகளையும் குறைபாடுகளையும் புரிந்து கொள்வதற்கு ஆகும் தயாரிப்பு மேம்பாட்டு செயல்பாட்டில் வெவ்வேறு நிலைகளுக்கு அவை எவ்வாறு செயல்படுத்தப்படலாம் இந்த தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன அல்லது பல்வேறு வகையான தயாரிப்புகளுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன எனவே சி சி நல்லது அல்லது ஆர் எம் நல்லது அல்லது சேர்க்கை உற்பத்தி நல்லது என்று சொல்வதை விட இவ்வாறு சொல்லி உங்களை ஈர்க்க நாங்கள் விரும்பினோம் எனவே ஒவ்வொரு செயல்முறைக்கும் அதன் சொந்த நிறை மற்றும் குறை உள்ளது நாங்கள் விரும்புவதை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும் மேலும் எங்களால் ஒரு செயல்முறைக்கு முழுமையாக செல்ல முடியாது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாங்கள் எப்போதும் ஒரு கலப்பின செயல்முறையை பார்க்க வேண்டும் திரையின் நேரம் 3721இல் பார்க்கவும் எனவே ஆர் எம் பற்றி நாம் பேசும்போது மெட்டீரியல் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது எம் தொழில்நுட்பங்கள் முதலில் பாலிமெரிக் பொருள் மெழுகு மற்றும் காகித லேமினேட்டுகளைச் சுற்றி உருவாக்கப்பட்டது ஏனென்றால் இவை அனைத்திற்கும் பயன்படுத்தும் வெப்பப் பாய்ச்சல் எளிதானது அல்லது அது சிறியதாக இருக்க வேண்டும் எனவே அடிப்படையில் நாம் பாலிமெரிக் பொருட்களுக்கு லேசரைப் பயன்படுத்த முயற்சித்தோம் அது எதுவாக இருந்தாலும் மெழுகு அடிப்படையில் நாங்கள் என்ன செய்தோம் என்பது திரவத்துடன் தொடங்கப்பட்டது பின்னர் அவற்றிலிருந்து நாங்கள் மாறினோம் மேலும் மெழுகு மெஷினிங் செய்வது எளிதானது எனவே நாங்கள் பாலிமர் பொருள் மெழுகு மற்றும் காகிதத்துடன் தொடங்கினோம் அதைத் தொடர்ந்து கலவைகள் உலோகம் மற்றும் பீங்கான்கள் அறிமுகம் செய்யப்பட்டன இன்று உலோக முன்மாதிரி என்பது ஒரு விரைவான உற்பத்தி மிகவும் முழுமையானதாக பயன்படுத்தப்படுகிறது சி எந்திரத்தை எம் எஃப் நடுத்தர அடர்த்தி ஃபைபர் போர்டுகள் போன்ற மென்மையான பொருட்களுக்குப் படுத்தப்படுகிறது இவை அடிப்படையில் ஃபைபர் போர்டுகள் அவை மரத்தைப் போலவே இருக்கின்றன இவை ஃபைபர் இவை ஃபைபர் உலோகங்கள் மெஷினிங் செய்வதற்கு எளிதாக இருக்கும் மெஷினிங் பண்ணக்கூடிய ஃபோம் இயந்திர மெழுகு மற்றும் சில பாலிமர்கள் கூட பயன்படுத்தப்பட்டன எனவே நீங்கள் மென்மையான மெட்டீரியல்ஐ பயன்படுத்தத் தொடங்கியபோது சி சி எந்திரம் எளிதானது எனவே ஆர் எம் அல்லது சி சிக்கு செல்ல வேண்டுமா என்பதில் மெட்டீரியல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது திரையின் நேரம் 3849இல் பார்க்கவும் எனவே இது பயன்படுத்தப்பட்ட உலோகத்திற்கான மெட்டீரியல் இவை அனைத்தும் பாலிமர் மெட்டீரியல் எனவே இது நைலான் இது ஏபிஎஸ் இது பிஎல்ஏ நீங்கள் சுவாரஸ்யமாக இதைப் பார்க்கிறீர்கள் இந்த பாலிமர்கள் அனைத்தும் இப்போது வண்ணத்துடன் சேர்க்கப்பட்டுள்ளன எனவே வண்ண பாகங்கள் பெறலாம் முன்பு இது சாத்தியமில்லாதது இன்று பாலிமர் சேகரிக்கும் பொருளிலே ஒரு கலவை அல்லது பொருள்களைச் சேர்த்து வண்ண வடிவத்தைப் பெறலாம் எனவே இன்று இந்த நன்மை விரைவான உற்பத்தி நுட்பங்களில் பாலிமரை தள்ளியுள்ளது திரையின் நேரம் 3927இல் பார்க்கவும் இருப்பினும் மென்மையான பொருட்களை வடிவமைக்க சி சியைப் பயன்படுத்துவது இந்த பகுதிகளை வார்ப்பு போன்ற பல நிலை செயல்பாட்டில் பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது எனவே நீங்கள் அத்தகைய மெல்லிய பொருட்களை உருவாக்க விரும்பினால் நீங்கள் அதை செய்தால் விரைவான உற்பத்தியைத் தவிர்த்து செய்ய விரும்புவது இது பல கட்டங்களை உள்ளடக்கியது பல கட்ட செயல்முறை பல கட்ட செயல்முறைகளை நாம் செய்யும்போது அது கையாளுதலைக் கொண்டுள்ளது ஒரு சேதம் ஏற்படப்போகிறது அதில் நிறைய குறிப்பு இடங்கள் உள்ளன இது எப்போதும் ஒரு சவால் குறிப்பு இருப்பிடங்கள் இது ஒரு சவால் மூன்றாவது விஷயம் செயல்பாட்டைக் காணவில்லை உலோகவியல் மற்றும் பரிமாண அடிப்படையில் நீங்கள் பல கட்டங்களில் செய்ய வேண்டியிருந்தால் உற்பத்தியின் தரம் எப்போதும் ஒரு சவாலாகும் இறுதி தயாரிப்புகளை தயாரிக்க சி சி இயந்திரங்களைப் பயன்படுத்தும் போது எஃகு மற்றும் பிற உலோகக் கலவைகள் போன்ற கடினமான உடையக்கூடிய பொருள்களில் நன்கு வரையறுக்கப்பட்ட பண்புகளுடன் அதிக துல்லியமான பகுதிகளை உருவாக்க பயன்படுகிறது சில ஆர் எம் பாகங்கள் இதற்கு மாறாக வாய்ட்ஸ் மற்றும் அனிசோட்ரோபிக் பண்புகளைக் கொண்டிருக்கலாம் ஏனென்றால் நீங்கள் அதை ஒவ்வொரு அடுக்காக செய்ய வேண்டும் எனவே இது x y தளத்திலும் நன்றாக இருக்கும் ஆனால் z திசையில் x y தளத்தில் இருந்ததைப் போன்ற பலம் அதற்கு இருக்காது எனவே உங்களிடம் வெற்றிடங்கள் இருக்கலாம் பாகத்தின் நோக்குநிலை செயல்முறை அளவுரு அல்லது ஒரு இயந்திரத்தில் வடிவமைப்பு எவ்வாறு உள்ளீடு செய்யப்பட்டது ஆகியவற்றை சார்ந்து வாய்ட்ஸ் மற்றும் அனிசோட்ரோபிக் பண்புகள் இருக்கும் அதனால்தான்பாகங்களின் நோக்குநிலை பற்றி பேச வேண்டியதுள்ளது விரைவான உற்பத்தியில் வெளியீட்டின் தரத்தை தீர்மானிப்பதில் செயல்முறை அளவுருக்கள் அல்லது வடிவமைப்பு இயந்திரத்திற்கு எவ்வாறு உள்ளீடு செய்யப்பட்டது ஆகியவை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன அதேசமயம் சி சி யில் உருவாக்கப்படும் பாகங்கள் பொதுவாக ஒரே மாதிரியானவை மற்றும் தரத்தில் கணிக்கக்கூடியவை ஏனென்றால் இங்கே இது அதிக துல்லியத்துடன் உள்ளது நான் உங்களிடம் சொன்னது போல இது ஒரு கட்டமாக இருந்தால் தரம் நன்றாக இருக்கும் இது பல கட்டங்களாக இருந்தால் பரிமாண மற்றும் உலோகவியல் பண்புகளை சரிபார்க்க வேண்டும் திரையின் நேரம் 4151இல் பார்க்கவும் சி சி இயந்திரத்தைப் பயன்படுத்துவதில் பொருளை உருவாக்கும் வேகம் எப்போதும் அதிகமாக இருக்கும் அதிவேக சி சி இயந்திரங்கள் பொதுவாக ஆர் எம் இயந்திரங்களை விட மெட்டீரியல்ஐ வேகமாக அகற்ற முடியும் இவ்வாறு ஒரு வடிவம் செய்ய வேண்டும் இதற்கு சி சியை பயன்படுத்தினால் இந்த பகுதியை பொருளில் இருந்து அகற்றவேண்டும் சி செயல் வேகமாக இருக்கும் இந்த பகுதியை இந்த அளவில் உருவாக்கப் போகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அது மீண்டும் எடுத்துச் செல்லப்போகிறது இதற்கு ஆர் எம் இயந்திரங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் எனவே அதிவேக சி சி இயந்திரங்கள் பொதுவாக ஆர் எம் இயந்திரங்களை விட மிக வேகமாக பொருட்களை அகற்ற முடியும் என்றால் ஆர் எம் இயந்திரங்கள் போன்ற பொருளை சேர்த்து உருவாக்க முடியும் எனவே இது சேர்க்கை உற்பத்தி அல்லது ஆர் எம் இயந்திரம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் நீங்கள் மெஷினிங் பற்றி கவலைப்படாமல் இறுதிப் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் சி சி உடன் ஒப்பிடும்போது ஆர் எம்மில் நன்மைகளை காணலாம் ஒரே கட்டத்தில் ஒரு பகுதியை உருவாக்க ஆர் எம் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி உருவாக்கலாம் என்பதே இதில் முக்கியமானதாகும் எனவே ஆரம்பத்தில் சொன்னது போல் தொழில்நுட்பத்தை விட மற்றொன்று சிறந்தது என்று சொல்லவில்லை இங்கு சிஎன்சி ஆர் எம் ஐ விட சிறந்ததாகவும் ஆர் எம் சிஎன்சி ஐ விட சிறந்தது என்றோ கருதமுடியாது எந்த கட்டத்தில் எந்த நுட்பத்தைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதன் மூலம் தயாரிக்கும் பொருளின் வாழ்க்கைச் சுழற்சியைக் குறைக்க முடியும் குறிப்பாக பொருளின் வடிவம் சிக்கலாக இருக்கும் போது சி சி இயந்திரங்களுக்கு கணிசமான அமைப்பு மற்றும் செயல்முறை திட்டமிடல் தேவைப்படுகிறது திரையின் நேரம் 4355 இல் பார்க்கவும் இது சி சி இயந்திரம் இது ஒரு AM இயந்திரம் இதில் நீங்கள் கட்டுமானப் பொருளை சுற்றி வைக்கும் வைக்கும் வட்டு உள்ளது இங்கு கட்டுமான பொருளாக பாலிமர் உள்ளது இரண்டு வித்தியாசமான ஒன்று கருப்பு நிறத்திலும் மற்றொன்று வெள்ளை நிறத்தில் உள்ளது இந்த விஷயங்கள் அனைத்தும் மூக்குக்குழாய் பகுதியினூடாக கடந்து செல்கிறது அங்கு மூக்குக்குழாய்க்கு அடுத்து வெப்பமூட்டும் கருவி உள்ளது இது மேசை இது ஒரு AM இயந்திரம் அல்லது விரைவான உற்பத்தி இயந்திரம் அல்லது விரைவான முன்மாதிரி இயந்திரம் எனவே இது முழுமையான சுழற்சியுடன் ஒப்பிடும்போது மிக வேகமாக பாகங்களை உருவாக்க பயன்படுகிறது இதை ஒரு பகுதியுடன் ஒப்பிட வேண்டாம் திரையின் நேரம் 44L59 இல் பார்க்கவும் ஆகவே பகுதியின் பொருளின் இயல்பான தொடர்பைக் காட்டிலும் முழு செயல்முறையின் அடிப்படையில் வேகத்தைக் கருத்தில் கொள்ள வேண்டும் சி பல கட்ட நிலை உற்பத்தி செயல்முறையில் ஒரு இயந்திரத்திற்குள் பாகங்களை இடமாற்றம் செய்தல் மற்றும் மறு ஒதுக்கீடு செய்தல் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இயந்திரங்களைப் பயன்படுத்துதல் போன்றவை தேவைப்படுகிறது ஒரு ஆர்எம் இயந்திரத்தில் ஒரு பாகத்தை செய்ய சில மணிநேரங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்கிறது உண்மையில் பல பாகங்கள் பெரும்பாலும் ஒரு ஆர் எம் கட்டமைப்பிற்குள் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன அதாவது இது போன்ற ஒரு மேசையை நீங்கள் இதைப் போன்ற ஒரு பாகத்தை உருவாக்கலாம் 2 3 4 மற்றும் 5 பாகத்தை ஒரே நேரத்தில் உருவாக்கலாம் உதாரணமாக ஒரு பகுதியை உருவாக்க 20 மணிநேரம் ஆகும் 5வது பகுதியை உருவாக்க விரும்பினால் 25 மணிநேரம் அல்லது 30 மணிநேரம் ஆகலாம் எனவே 30 மணிநேரத்திற்குள் என்னால் 5 பகுதியை உருவாக்க முடிகிறது அதனால் தான் கணினியில் இடமாற்றம் செய்யப்படுகிறது எனவே ஒரு இயந்திரத்துடன் கூடிய பாகங்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இயந்திரங்களின் பயன்பாடு எம் இயந்திரத்தில் ஒரு பாகத்தை செய்ய சில மணிநேரங்கள் மட்டுமே ஆகலாம் உண்மையில் ஒரு ஆர் எம் கட்டிடத்திற்குள் பல பாகங்கள் பெரும்பாலும் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன ஃபினிஷிங்ற்கு சில நாட்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது உயர் தரத்திற்கான தேவை இருந்தால் அதே செயல்முறையை சி சி இயந்திரங்களைப் பயன்படுத்தி செய்யும்போது வாரங்கள் ஆகலாம் எனவே இதை நான் படிவ அச்சு ஃபினிஷிங் பற்றி எடுத்துக்கொண்டால் அதில் மெஷினிங் மட்டுமல்லாது ஃபினிஷிங் செய்ய வேண்டும் திரையின் நேரம் 4645இல் பார்க்கவும் சிக்கலான வடிவம் மற்றொரு முக்கியமான பாத்திரமாகும் மேலே குறிப்பிட்டுள்ளபடி அதிக வடிவியல் சிக்கலானது சி சி ஐ விட ஆர் எம் அதிக நன்மையை கொண்டுள்ளது என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பாகத்தைநேரடியாக ஒரே கட்டத்தில் உருவாக்க சி சி பயன்படுத்தப்படுகிறதென்றால் சில வடிவியல் அம்சங்களை ஃபபிரிகேட் பண்ண முடியாது ஒரு இயந்திர கருவி ஒரு சுழலில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதால் அவற்றின் அணுகல்களில் சிலதடைகள் அல்லது மோதல்கள் கருவி மெஷினிங் மேற்பரப்பில் இருப்பதைத் தடுக்கும் திரையின் நேரம் 4737இல் பார்க்கவும் ஆர் எம் செயல்முறை ஒரே வழியில் கட்டுப்படுத்தப்படவில்லை மற்றும் குறிப்பிட்ட செயல்முறை திட்டமிடல் தடைகள் இல்லாமல் ஒரே மாதிரியாக அண்டர்கட்ஸ் மற்றும் உள் அம்சங்களை எளிதாக உருவாக்க முடியும் வரவிருக்கும் வாரங்களில் மாடுலாரிடிகான வடிவமைப்பில் உள்ள அம்சங்களைப் பற்றி விவாதிப்போம் உங்களின் புரிதலுக்காக அம்சத்தின் வரையறை என்பதை காண்போம் உங்கள் முகத்தில் கண் என்பது ஒரு அம்சம் மற்றும் மூக்கு ஒரு அம்சம் இதேபோல் சி சி பாகத்தில் பாக்கெட் ஒரு அம்சம் துளை ஒரு அம்சம் சில பாகங்களை கூறுகளாக பிரிக்கப்பட்டு பின்னர் ஒரு கட்டத்தில் மீண்டும் இணைக்கப்படாவிட்டால் அவற்றை சி சி யால் உருவாக்க முடியாது உதாரணமாக ஒரு பாகத்தில் உட்புறம் ஒரு துறை அல்லது சேனலை உருவாக்குவதாக வைத்துக்கொள்வோம் அதற்கு நான் படிவ அச்சை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்க வேண்டும் அல்லது பகுதியை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்க வேண்டும் ஒரு சேனலை ஒன்றில் செய்யுங்கள் மற்றொன்று அதனுடன் தொடர்புடைய சேனலைச் செய்ய வேண்டும் பின்னர் நான் அதை ஒரு இணைவு முறை மூலம் ஒன்றாக நினைத்து அந்தப்பகுதியை பெறலாம் ஆனால் ஆர் எம்மில் நீங்கள் துளை அம்சத்தை பிளவுபடுத்தாமல் செய்ய முடியும் ஒரு குறிப்பிட்ட பாகங்களை கூறுகளாக உடைக்கப்பட்டு பெரிய கட்டத்தில் அவற்றை மீண்டும் ஒன்றிணைக்கபடாமல் சி சி யால் உருவாக்க முடியாது உதாரணமாக ஒரு கப்பலை ஒரு பாட்டிலின் உள்ளே எவ்வாறு மெஷினிங் செய்ய முடியும் இது சாத்தியமில்லை இது கலைஞரால் செய்யப்படுகிறது மற்றும் கைவினைஞர்கள் இதைச் செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் அதை ஒரு சிஎன்சி கணினியில் செய்ய விரும்பினால் அது சாத்தியமில்லை பெரும்பாலும் நீங்கள் இரு கூறுகளையும் தனித்தனியாக மெஷினிங் செய்து அவற்றை ஒரு அசெம்பிளி செயல்முறையில் ஒன்றிணைத்து அதைஉருவாக்குவீர்கள் திரையின் நேரம் 4957இல் பார்க்கவும் துல்லியம் என்பது வேறு விஷயம் சிக்கலானது மற்றும் துல்லியம் மிகவும் முக்கியமானது AM இயந்திரங்கள் பொதுவாக சில பத்து மைக்ரான்களின் தெளிவுத்திறன் உடன் இயங்குகின்றன இது மிக உயர்ந்த மிக துல்லியமான 210 மைக்ரான் எம் இயந்திரங்கள் வெவ்வேறு ஆர்த்தோகனல் அச்சுகளுடன் சரியான துல்லியங்களைக் கொண்டிருப்பது பொதுவானது எனவே நீங்கள் தெளிவுத்திறன் மாறி மற்றும் வெவ்வேறு ஆர்த்தோகனல் திசைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக செங்குத்து உருவாக்க அச்சு அடுக்கு தடிமனுடன் ஒத்திருக்கிறது மேலும் இது உருவாக்க தளத்தில் உள்ள இரண்டு அச்சுகளுடன் ஒப்பிடும்போது குறைந்த தெளிவுத்திறனாக இருக்கும் எனவே இது ஒரு கட்டுமானத் தளம் இது x மற்றும் y ஆகும் இவர்கள்தான் நாம் z z திசை பற்றி பேசுகிறோம் Z திசையில் உள்ள சொரசொரப்பு x மற்றும் y இலிருந்து வேறுபட்டது திரையின் நேரம் 5051இல் பார்க்கவும் கட்டுமான தளத்தில் துல்லியம் என்பது கட்டிட பொறிமுறையின் நிலைப்பாட்டால் தீர்மானிக்கப்படுகிறது இது பொதுவாக கியர் பெட்டி மற்றும் ஒருவித மோட்டார் ஆகியவற்றை உள்ளடக்கியது பொறிமுறையானது குறைந்தபட்ச அம்ச அளவையும் தீர்மானிக்கலாம் எடுத்துக்காட்டாக இன்றைய நிலவரப்படி மக்கள் அனைத்து AM இயந்திரங்களிலும் பெல்ட் டிரைவை அவர்கள் பயன்படுத்தும் உற்பத்தி இயந்திரங்களில் பயன்படுத்தத் தொடங்குகிறார்கள் ஆனால் நீங்கள் ஒரு துல்லியமான கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்க விரும்பும் தருணத்தில் மக்கள் தங்கள் பந்து திருகு பொறிமுறைக்குத் திரும்ப வேண்டும் சேர்க்கை உற்பத்தியில் நீங்கள் அதிக வேகத்தைக் கொண்டிருக்க விரும்பினால் அது பெல்ட் பொறிமுறை மற்றும் பந்து திருகு ஆகியவற்றால் சாத்தியமில்லை அவற்றிற்கு எஃப் தீட்டா லென்ஸ்கள் பயன்படுத்த வேண்டும் இதில் பொதுவாக நகரும் பாகங்கள் இல்லாத ஆப்டிகல் லென்ஸாகும் ஆனால் ஒளிக்கற்றை ஒரு கால்வோவைப் பயன்படுத்தி நகரும் எனவே துல்லியம் மற்றும் நேரத்தைப் பொறுத்து பொறிமுறை மாற்றங்களை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த பொறிமுறையானது குறைந்தபட்ச அம்ச அளவை தீர்மானிக்கக்கூடும் ஏனென்றால் நீங்கள் சிறிய அம்சங்களை உருவாக்க விரும்பினால் இந்த நுட்பங்களில் ஏதேனும் ஒன்றைத் தேர்வுசெய்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக ஸ்டீரியோ லித்தோகிராபி ஒரு லேசரை கட்டிட பொறிமுறையின் ஒரு பகுதியாகப் பயன்படுத்துகிறது இது பொதுவாக கால்வனோ மிரர் டிரைவைப் பயன்படுத்தி நிலைநிறுத்தும் எனவே சேர்க்கை உற்பத்தியைப் பார்க்கும்போது ஸ்டீரியோ லித்தோகிராஃபி பார்ப்போம் கால்வோமீட்டரின் தெளிவுத்திறன் பகுதிகளின் ஒட்டுமொத்த பரிமாணத்தை தீர்மானிக்கும் அதே நேரத்தில் லேசர் கற்றை விட்டம் குறைந்தபட்ச சுவர் தடிமனை தீர்மானிக்கும் கால்வோவின் மூலம் ஒட்டுமொத்த பரிமாணங்கள் மற்றும் லேசர் கற்றை மூலம் சுவர் தடிமன் ஆகியவை தீர்மானிக்கப்படுகின்றன திரையின் நேரம் 5231இல் பார்க்கவும் எனவே நீங்கள் இந்த துல்லியமான ஒப்பீட்டை பார்க்கலாம் சி இயந்திரத்திற்கு டாலரன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இதைவிட எஸ் எஸ் ல் அதிகமாகவும் இந்த தொழில்துறை எஃப் எம் ல் எஸ் எஸ் ஐ விட அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எம் இந்த ஒப்பீட்டுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக உள்ளது சி மில்லலிங் ஒரு நல்ல ஃபினிஷிங்ஐ தருகிறது எஸ் செயல்முறையை பின்னர் விரிவாகக் காண்போம் எஸ் தொழில்துறை எஃப் எம் மற்றும் நேரடி மெட்டல் லேசர் சின்டரிங் ஆகியவைகள் குறைந்தபட்ச அடுக்குகளை கொண்டவை மேலும் கட்டுமான கொள்ளளவை பாருங்கள் எனவே நீங்கள் வேலை செய்ய வேண்டிய பொருளின் கட்டுமான கொள்ளளவின் அளவை இங்கிருந்து பார்க்கலாம் திரையின் நேரம் 5317இல் பார்க்கவும் மறுபுறம் ஒரு சி சி இயந்திரத்தின் துல்லியம் மூன்று ஆர்த்தோகனல் அச்சுகளிலும் இதேபோன்ற பொருத்துதல் தெளிவுத்திறன் மற்றும் சுழற்சி வெட்டும் கருவியின் விட்டம் ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது உள் மூலையின் ஆரம் போன்ற கருவி வடிவவியலால் வரையறுக்கப்பட்ட காரணிகள் உள்ளன ஆனால் சுவர் தடிமன் கருவி விட்டம் விட மெல்லியதாக இருக்கும் ஏனெனில் இது ஒரு கழித்தல் செயல்முறை என்பதால் ஆகும் ஆனால் ஒளிக்கற்றை விட்டம்சுவர் தடிமனில் அது சாத்தியமில்லை இங்கே மிகவும் சிறியதானதாகும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் மிகச்சிறிய விவரங்கள் எப்போதும் கட்டுமான பொருளின் பண்பின் செயல்பாடாக இருக்கும் திரையின் நேரம் 5355இல் பார்க்கவும் வடிவியலில் நீங்கள் ஆர் எம் இயந்திரத்தைப் பற்றி பேசும்போது சிக்கலான 3டி பிரச்சனையை குறைந்த தடிமன் கொண்ட எளிய 2 டி குறுக்குவெட்டுகளின் வரிசையாக உடைக்கிறது இந்த வழியில் 3D இல் உள்ள மேற்பரப்புகளின் இணைப்பு அகற்றப்படுகிறதுதொடர்ச்சி என்பது ஒரு குறுக்குவெட்டின் அருகாமை அருகிலுள்ள மற்றொன்றுடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது சி இயந்திரங்களில் இதை எளிதாக செய்ய முடியாது என்பதால் மேற்பரப்புகளின் மெஷினிங் பொதுவாக 3D இடத்தில் உருவாக்கப்பட வேண்டும் எனவே இதுதான் இவற்றின் முக்கிய தீமைகள் ஆகும் திரையின் நேரம் 5435இல் பார்க்கவும் சிலிண்டர் க்யூபாய்டு கூம்புகள் முதலியன போன்ற எளிய வடிவமைப்புகள் சி சி யில் ஒப்பீட்டளவில் எளிதான செயல்முறையாகும் அதன் பாதையில் புள்ளிகளை இணைப்பதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது இந்த புள்ளிகள் வெகு தொலைவில் இருக்கிறது மற்றும் கருவி நோக்குநிலை சரி செய்யப்படுகிறது எனவேஇதை ஆர் ஐ போல சி சி மூலம் தயாரிப்பது எளிதானது ஃப்ரீஃபார்ம் மேற்பரப்புகளில் இந்த புள்ளிகள் மிக நெருக்கமாக இருக்கக்கூடும் அல்லது நோக்குநிலையை மாற்றலாம் இத்தகைய வடிவியல் அமைப்பை 5 அச்சு அல்லது அதிக அச்சுடன் கூட சி சி ஆல் கூட உற்பத்தி செய்வது மிகவும் கடினம் எனவே ஃப்ரீஃபார்ம் பரப்புகளில் இந்த புள்ளிகள் நோக்குநிலையின் பல மாற்றங்களுடன் மிக நெருக்கமாக மாறக்கூடும் திரையின் நேரம் 5529 இல் பார்க்கவும் அண்டர்கட் உறைகள் கூர்மையான உள் அம்சங்கள் மற்ற அம்சங்கள் அனைத்தும் சிஎன்சி இயந்திரங்களில் உருவாக்க முடியாது எடுத்துக்காட்டாக ஒரு பகுதியைக் குறிக்கும் அம்சம் கீழே உள்ள படத்தில் உள்ளது அடுத்த திரையில் நாம் பார்ப்போம் பல்வேறு கட்டங்களில் பகுதியைக் கையாளாமல் மெஷினிங் செய்வது மிகவும் கடினம் திரையின் நேரம் 5551 இல் பார்க்கவும் இங்குள்ள குழி மெஷினிங் செய்வதற்கு மிக ஆழமாக இருக்கும் இங்குள்ள அண்டர்கட் மூன்று அச்சு மெஷினிங்க்கு மேல் இல்லாமல் செய்ய முடியாது அடி தளத்தை செய்ய முடியாது ஏனெனில் இயந்திரம் பொருத்தியை பயன்படுத்தி பிடித்திருக்க வேண்டும் பின்னர் கருவி ஆரம் இல்லாமல் கூர்மையான உள் அம்சங்களை மெஷினிங் செய்ய முடியாது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு சி சி இயந்திரத்திற்கு ஒரு வரம்பை வைக்கின்றன எனவே ஆழமான அண்டர்கட் உட்புற அம்சங்கள் மற்றும் அடித்தள அம்சங்கள் ஆகியவை அனைத்தும் சி சி இயந்திரத்தைப் பயன்படுத்துவதற்கு ஒரு இடையூறாக அமைகின்றன திரையின் நேரம் 5629இல் பார்க்கவும் எனவே இந்த விரிவுரையில் ஆர் எம் இன் நன்மைகள் வழக்கமான மெஷினிங் மற்றும் ஆர் எம் இடையே உள்ள வேறுபாடுகள் அதிலுள்ள துல்லியங்களை நாம் பார்த்தோம் எம்மில் வடிவவியலின் பங்கைக் குறிப்பிடுவதையும் நாம் பார்த்தோம் திரையின் நேரம் 5645இல் பார்க்கவும் எனவே மாணவர்களுக்கான பணி உட்புற அம்சங்கள் அண்டர்கட் ஆழமான மெஷினிங் சம்பந்தப்பட்ட ஒரு சிஎன்சி பாகத்தை உருவாக்க அல்லது வரைய வேண்டும் கோப்பை உதாரணத்தை மிணைடும் நகலெடுக்க முயற்சிக்காதீர்கள் கோப்பையை விட ஆழம் குறைந்த வேறு எதையாவது யோசித்துப் பாருங்கள் அடுத்து நீங்கள் ஒரு சி சி பாகத்தின் வரைபடத்தைப் பார்க்க வேண்டும் டாலரன்ஸ் கருவி பாதை உருவகப்படுத்துதல் மற்றும் கருவி முடிவு ஆகியவற்றைப் புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக எந்தக் கருவியைப் பயன்படுத்த வேண்டும் என்பது எனவே கடைசியாக அதிக வலிமையும் நம்பகத்தன்மையும் கொண்ட பிளாஸ்டிக் பாகங்களைப் உருவாக்க பாருங்கள் பாவங்களின் பட்டியல் குறிப்பை கீழே கவனியுங்கள் இந்த பட்டியலை RP அல்லது AM மூலம் செய்ய முடியுமா என்று பாருங்கள் மிக்க நன்றி